எம்பெட்டட் சிஸ்டம் அப்ளிகேஷன்களை உருவாக்குவதற்கும் இன்டர்பேஸிற்கும் நாம் பயன்படுத்தக்கூடிய சில சென்சார்களைப் பற்றி இந்த பாடத்தில் பேசுவோம் டெமான்ஸ்ட்ரேஷனின் ஒரு பகுதியாக நாம் காண்பிக்கும் ஸ்பீக்கர் டெம்பரேச்சர் சென்சார் LM35 லைட் டிபென்ட்டன்ட் ரெசிஸ்டார் மைக்ரோஃபோன் போன்ற சில சென்சார்களைப் பற்றி இங்கு மிகச் சுருக்கமாகப் பேசுவோம் நாம் விரிவாகப் போகாமல் மிகச் சுருக்கமாக இதன் வொர்கிங் பிரின்ஸிபிளை பற்றி பார்க்கலாம் முதலில் ஸ்பீக்கர் பற்றி பேசலாம் ஒரு ஸ்பீக்கர் என்பது சில ஒலியை உருவாக்க கூடிய ஒரு சாதனம் ஆகும் ஒரு ஸ்பீக்கர் அடிப்படையில் ஒரு எலக்ட்ரோ அக்கௌஸ்டிக் டிரான்ஸ்டியூசர் ஆகும் அதாவது எலக்ட்ரிக்கல் ஆடியோ சிக்னலை அதற்கு உரிய ஒலியாக மாற்றுகிறது அதாவது நீங்கள் எலக்ட்ரிக்கல் சிக்னல் வேவ்பார்மை இன்புட் ஆக கொடுக்கிறீர்கள் ஸ்பீக்கர் அவுட் புட்டாக ஒலியை உருவாக்கும் இப்போது ஒரு ஸ்பீக்கருக்குள் என்ன இருக்கிறது ஒரு ஸ்பீக்கரின் உள்ளே ஒரு பர்மனென்ட் மேக்னட் உள்ளது மற்றும் மூவபிள் எலக்ட்ரோ மேக்னட் உள்ளது எலக்ட்ரோ மேக்னட் என்றால் என்ன எலக்ட்ரோ மேக்னட் சில ஃபெரோ மேக்னட் பொருட்களைச் சுற்றி இருக்கும் காயிலை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது காயில் வழியாக ஒரு கரண்ட் பாயும் போதெல்லாம் அந்த பொருள் ஒரு மேக்னட் ஆக மாறுகிறது ஒரு பர்மனென்ட் மேக்னட் உள்ளது மற்றும் ஃபெரோ மேக்னட்டைச் சுற்றியுள்ள காயில் நகரக்கூடியது ஒரு கரண்ட் பாயும் போதெல்லாம் இது ஒரு காந்தமாக மாறும் எனவே அது பர்மனென்ட் மேக்னட்டை நோக்கி ஈர்க்கப்படும் அல்லது நாம் கொடுக்க கூடிய கரண்ட்டைப் பொறுத்து அது பர்மனென்ட் மேக்னட்டை எதிர்த்து செல்லும் மேலும் ஒரு வைப்ரேஷன் இருக்கும் இது அடிப்படை கான்செப்ட் ஆகும் எலக்ட்ரோ மேக்னட்டின் காயில் வழியாக கரண்ட் பாயும் போது உற்பத்தி செய்யப்படும் மேக்னட்டிக் பீல்டின் காரணமாக இந்த பொருள் ஒரு மேக்னட் ஆக மாறுகிறது மற்றும் இரண்டு மேக்னட்களும் ஒன்றுக்கொன்று ஈர்க்கின்றன அல்லது அவை ஒன்றுக்கொன்று எதிர்த்து விலகிச் செல்லும் கரண்ட்டின் போலாரிட்டியைப் பொறுத்து இது நடக்கும் அதாவது கரண்ட் எந்த திசையில் பாய்கிறது என்பதை பொறுத்து இது நடக்கும் இங்கே நீங்கள் காணும் படத்தைப் பார்த்தால் பர்மனென்ட் மேக்னட் பின்புறத்தில் காட்டப்பட்டுள்ளது இது பர்மனென்ட் மேக்னட் காயில் ஒரு நடுத்தர புள்ளியைச் சுற்றி இருக்கிறது இது பர்மனென்ட் மேக்னட் உடன் இணைக்கப்படலாம் அல்லது இது ஒரு தனியாக நகரக்கூடிய பகுதியாகவும் இருக்கலாம் இதன் மூலம் இரண்டு வெவ்வேறு வகையான ஸ்பீக்கர்களை நீங்கள் தயாரிக்க முடியும் இன்புட் வோல்டேஜ் சிக்னல்லைப் பொறுத்து ஒரு கரண்ட் பாயும் போது காயில் வழியாக சில கரண்ட் பாயும் எனவே இந்த காயில் ஈர்க்கக்கூடிய அல்லது எதிர்க்கக்கூடிய போர்சைப் பொறுத்து முன்னும் பின்னுமாக நகரும் மேலும் அந்த காயிலுடன் இணைக்கப்பட்ட ஒரு மெல்லிய டயப்ரம் உள்ளது ஒரு ஸ்பீக்கரில் இது போன்ற ஒரு டயப்ரம் மேலே உள்ளது இதை நீங்கள் பார்த்திருக்க கூடும் இது முன்னும் பின்னுமாக நகரக்கூடிய ஒரு மென்மையான பொருள் மேலும் இதிலும் ஒரு வைப்ரேஷன் உள்ளது இப்போது அந்த வைப்ரேஷன் நம் காது கேட்கக்கூடிய பிரீக்குவன்ஸி ரேஞ்சில் இருந்தால் நாம் ஒரு சத்தத்தைக் கேட்போம் நம் காது கேட்கக்கூடிய பிரீக்குவன்ஸி ரேஞ்ச் 20 ஹெர்ட்ஸ் முதல் 20 கிலோஹெர்ட்ஸ் என்று உங்களுக்குத் தெரியும் இந்த ரேஞ்சில் டயப்ரம் அதிர்வுறும் பிரீக்குவன்ஸி இருந்தால் அந்த ஒலியை நாம் கேட்க முடியும் இது இவ்வாறு செயல்படுகிறது எலக்ட்ரோ மேக்னட் மற்றும் டயப்ரம் மேலும் கீழும் நகரும் இதனால் ஒரு வைப்ரேஷன் இருக்கும் மற்றும் வைப்ரேஷன்களின் பிரீக்குவன்ஸி ஒரு ஒலியை உருவாக்கும் பெரும்பாலான ஆடியோ அமைப்புகளில் மிகக் குறைந்த நாய்ஸ் உடன் ஒரு நல்ல ஆம்ப்ளிபையர் உள்ளது இதனால் மிகத் தெளிவான மற்றும் நல்ல ஒலியைப் பெறுகிறோம் அடுத்து ஒரு வகையான டெம்பரேச்சர் சென்சார் பற்றி பேசலாம் இது நம் சோதனைகளில் பெரும்பாலும் பயன்படுத்தும் மிகவும் பிரபலமான வெப்பநிலை சென்சார் இது எல் 35 என அழைக்கப்படுகிறது 35 வெப்பநிலை சென்சாரின் மிகவும் வசதியான வகை இது இப்படி இருக்கும் 3 பின்களும் உள்ளன பின் எண் 1 மற்றும் பின் எண் 3 ஆகியவை பவர் சப்ளை பின்களாகும் பின் எண் 3 ஐ நீங்கள் கிரவுண்ட் உடன் இணைக்கிறீர்கள் மற்றும் பின் எண் 1 ஐ நீங்கள் பாசிட்டிவ் பவர் சப்ளை உடன் இணைக்கிறீர்கள் எல் 35 டைப் நம்பரைப் பொறுத்து இந்த பவர் சப்ளை 4 முதல் 20 வோல்ட் வரை மாறுபடும் நடுவில் உள்ள பின் எண் 2 வெளிப்புற டெம்பரேச்சருக்கு ப்ரொபோர்ஷனல் ஆன சில அனலாக் வோல்டேஜை உருவாக்கும் 35 இன் இரண்டு வெர்ஷன்கள் உள்ளன அவற்றில் சில நேரடியாக டிகிரி சென்டிகிரேட் அல்லது செல்சியஸில் டெம்பரேச்சருக்கு ப்ரொபோர்ஷனலாக ஒரு வோல்டேஜை உருவாக்க முடியும் டிகிரி பாரன்ஹீட்டிலும் கொடுக்கக்கூடிய மற்றொரு வெர்ஷன் உள்ளது நான் சொன்னது போல் அவுட் புட் வோல்டேஜ் இந்த சென்சார்களின் டெம்பரேச்சருக்கு ப்ரொபோர்ஷனலாகும் நாங்கள் உங்களுக்குக் காண்பிக்கும் வகையான சென்சார் டிகிரி சென்டிகிரேட் அளவிற்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் இது இந்த சர்க்யூட்டுக்கு உள்ளேயே கட்டமைக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு எந்த வகையான வெளிப்புற காலிப்ரேஷன் தேவையில்லை இது 0 25oC அக்யூரசியைக் கொண்டுள்ளது இது பெரும்பாலான அப்ளிகேஷன்களுக்கு போதுமானது மேலும் இது மிகக் குறைந்த சக்தியை அதாவது செயல்பாட்டின் போது 60 மைக்ரோஅம்பியர் கரண்டை பயன்படுத்துகிறது எனவே இது மிகக் குறைந்த சக்தி கொண்ட சாதனமாகும் மேலும் இது 55 முதல் 155 டிகிரி செல்சியஸ் வரை பரவலான டெம்பரேச்சரில் செயல்பட முடியும் பவர் சப்ளை ரேஞ்ச் 4 முதல் 20 வோல்ட் வரை இருக்கும் இதில் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் நடுவில் உள்ள பின் எண் 2 வெளிப்புற டெம்பரேச்சருக்கு ப்ரொபோர்ஷனல் ஆன சில அனலாக் வோல்டேஜை உருவாக்கும் எனவே கான்ஸ்டன்ட் ஆப் ப்ரொபோர்ஷனாலிட்டி என்ன கான்ஸ்டன்ட் ஆப் ப்ரொபோர்ஷனாலிட்டி கூறுவது என்னவென்றால் டெம்பரேச்சரில் ஒவ்வொரு டிகிரி சென்டிகிரேட் உயர்வுக்கும் அவுட் புட் வோல்டேஜில் 10 மில்லிவோல்ட்டுகளின் அதிகரிப்பு இருக்கும் இந்த சாதனம் இப்படித்தான் உருவாக்கப்பட்டுள்ளது நான் விரிவான விளக்கத்திற்குச் செல்லவில்லை இந்த சாதனம் இதுபோல் உள்ளது இரண்டு டிரான்சிஸ்டர்கள் சில டையோட்கள் உள்ளன மற்றும் சில ஆம்ப்ளிபையர்கள் உள்ளன ஒரு கான்ஸ்டன்ட் கரன்ட் சோர்ஸ் உள்ளது இந்த இரண்டு டிரான்சிஸ்டர்களும் மிகவும் தனித்தன்மை வாய்ந்தவை அவற்றில் ஒரு எமிட்டர் உள்ளது இது மற்றதை விட 10 மடங்கு பெரியது இந்த சர்க்யூட் எவ்வாறு இயங்குகிறது என்பதை நான் விளக்க முயற்சிக்கவில்லை ஆனால் டிரான்சிஸ்டர்கள் வழியாக பாயும் கரன்ட் சுற்றுப்புற டெம்பரேச்சரை வலுவாக சார்ந்து உள்ளது இவ்வாறுதான் டெம்பரேச்சர் சென்சிங் செய்யப்படுகிறது இந்த இரண்டு டிரான்சிஸ்டர்களிலும் பாயும் கரன்ட்களின் வேறுபாடு ஆம்ப்ளிபை செய்யப்படுகிறது இந்த ரெசிஸ்டன்ஸ் R1 இல் பாயும் வோல்டேஜ் அப்சலியூட் டெம்பரேச்சருக்கு ப்ரொபோர்ஷனல் ஆக வருகிறது மறுபுறம் வேறு சில சர்க்யூட்கள் வழியாக இந்த வோல்டேஜ் டிகிரி பாரன்ஹீட் அல்லது டிகிரி சென்டிகிரேடிற்கு ப்ரொபோர்ஷனலாக மாற்றப்படலாம் எனவே நான் உங்களிடம் சொன்ன எல் 35 சாதனத்தின் இரண்டு வெர்ஷன்கள் உள்ளன ஒன்று டிகிரி சென்டிகிரேடிற்கு ப்ரொபோர்ஷனலாக அவுட் புட் வோல்டேஜை வழங்குகிறது மற்றொன்று டிகிரி பாரன்ஹீட்டுக்கு ப்ரொபோர்ஷனலாக உங்களுக்கு வழங்குகிறது ஆனால் அதைப் பயன்படுத்துவது மிகவும் எளிது இங்கே நான் ஒரு டயக்ராம்மைக் காண்பிக்கிறேன் அங்கு ஒரு Arduino UNO போர்டுடன் எல் எம் 35 ஐ இணைக்க முயற்சிக்கிறோம் நாம் இடதுபுற டெர்மினலை 5V உடன் இணைக்கிறோம் இது 5V ஐ உருவாக்கும் டெர்மினல் ஆகும் இதை நாம் நேரடியாக 5V உடன் இணைக்கிறோம் இந்த வலதுபுற கருப்பு வயர் ஒன்று கிரவுண்ட் உடன் இணைக்கப்பட்டுள்ளது நடுவில் உள்ள பின் போர்ட் லைன் உடன் இணைக்க பட்டுள்ளது இது வெளிப்புற டெம்பரேச்சருக்கு ப்ரொபோர்ஷனல் ஆன அனலாக் வோல்டேஜை உருவாக்கும் அனலாக் இன்புட்களில் ஒன்றை நாங்கள் இணைத்திருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஏனெனில் இது ஒரு அனலாக் வோல்டேஜ் ஆகும் பில்ட் இன் ஏ டி கன்வெர்ட்டர் AD converter மூலம் அனலாக் வோல்டேஜ்ஜின் மதிப்பை நீங்கள் படிக்கலாம் நீங்கள் டேட்டாவைப் படிக்கலாம் மற்றும் வெளியில் உள்ள உண்மையான டெம்பரேச்சர் என்ன என்பதை நீங்கள் கணக்கிடலாம் இப்போது ஒளியை உணரக்கூடிய லைட் டிபெண்டன்ட் சென்சார் எனப்படும் சென்சார் பற்றி பேசலாம் ஆர் மிகச் சிறிய சாதனம் Tt இது போல் தெரிகிறது இது இரண்டு டெர்மினல் சாதனம் மற்றும் ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் விண்டோ உள்ளது மேலே நீங்கள் இந்த வகையான ஜிக்ஜாக் வடிவத்தை அதன் உள்ளே காணலாம் ஒரு எல் ஆர் இப்படித்தான் இருக்கும் ஆர் சில நேரங்களில் போட்டோ ரெசிஸ்டார் என்றும் அழைக்கப்படுகிறது அதன் மேல் விழும் ஒளியை பொறுத்து அதன் ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு மாறுகிறது ஆர் இப்படித்தான் செயல்படுகிறது அதன் மீது விழும் ஒளியின் தீவிரம் பொறுத்து ரெசிஸ்டன்ஸ் மதிப்பை நீங்கள் அளவிட முடியும் இது சில செமி கண்டக்டர் பொருட்களால் ஆனது ஏனெனில் செமி கண்டக்டர் பொருட்கள் இந்த வகையான போட்டோ ரெசிஸ்டிவ் பிராப்பர்டிக்களைக் கொண்டுள்ளன ஒளி அதன் மீது விழும்போது ரெசிஸ்டிவிட்டி மாறுகிறது டிவைஸில் ஒளி அல்லது ஃபோட்டான்கள் விழும்போது டிவைஸின் உள்ளே இருக்கும் எலக்ட்ரான்கள் ஒரு ஸ்டேட்டில்லிருந்து மற்றொன்றுக்கு நகரும் பொதுவாக அவை வேலன்ஸ் பேண்ட் என்று அழைக்கப்படுகின்றன அவை கண்டக்க்ஷன் பேண்டுக்கு நகரும் அவை வேலன்ஸ் பேண்ட்டில் இருந்து கண்டக்க்ஷன் பேண்டுக்கு நகர்ந்தால் எலக்ட்ரான்கள் அதிக மொபிலிடி பெறுகின்றன எலக்ட்ரான்களின் ப்ளோ கரன்ட்டின் ப்ளோவை விளைவிக்கிறது இதன் விளைவாக ரெசிஸ்டன்ஸ் குறைகிறது மற்றொரு பிராப்பர்டி என்னவென்றால் வெளிச்சம் அதிகரிக்கும் போது ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் ஆக குறைகிறது எம்35 போல் இது ஒரு லீனியர் டிவைஸ் அல்ல ரெசிஸ்டன்ஸ் இன்டன்சிடி லெவலுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்காது இது இந்த வகையான எக்ஸ்பொனென்ஷியல் கர்வைப் பின்பற்றுகிறது கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் வேறுபாடு மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் இந்த டிபிக்கல் கர்வில் நீங்கள் ஆர்டர் ஆப் மெகா ஓம்களில் ரெசிஸ்டன்ஸைக் காண்கிறீர்கள் இந்த இடத்தில் நூற்றுக்கணக்கான ஓம்களில் ரெசிஸ்டன்ஸைக் கொண்டிருக்கிறோம் எனவே மெகா ஓம் முதல் நூற்றுக்கணக்கான ஓம்ஸ் வரை மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது ரெசிஸ்டன்ஸின் இந்த மாற்றத்தை உணர உங்களுக்கு சரியான சர்க்யூட் இருந்தால் ஒளியின் தீவிரத்தை நீங்கள் மிகவும் உண்மையாகவும் துல்லியமாகவும் உணர முடியும் நீங்கள் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் இந்த சாதனங்கள் மின்னல் வேகமாக இல்லை அவை அவுட்புட்டை உருவாக்க சிறிது நேரம் எடுக்கும் இந்த டிவைஸ்களில் ஒளி விழும்போது டிவைஸ் பதிலளிப்பதற்கும் அவுட்புட் ஸ்டேபிள் ஆவதற்கும் பல்லாயிரக்கணக்கான மில்லி செகண்ட்கள் ஆகும் ஒளியை மீண்டும் திரும்பப் பெறும்போது நீங்கள் அதை ஒரு இருண்ட இடத்தில் வைக்கிறீர்கள் பின்னர் அந்த ரெசிஸ்டன்ஸ் மீண்டும் அந்த உயர் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டேட்க்குச் செல்ல சில வினாடிகள் ஆகலாம் இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அதாவது ரெஸ்பான்ஸ் டைம் மைக்ரோ விநாடிகள் அல்லது மிகக் குறைந்த மில்லி விநாடிகளின் வரிசையில் இல்லை இப்போது இன்டர்பேஸ் பற்றிப் பேசும்போது பொதுவாக நாம் ஒருவித ரெசிஸ்டன்ஸ் டிவைடர் சர்க்யூட் பயன்படுத்துகிறோம் நாம் ஒரு எல் ஆர் பயன்படுத்துவதைப் போல 5V சப்ளை மூலம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் R1 ஐப் பயன்படுத்தலாம் மைக்ரோகண்ட்ரோலரின் அனலாக் இன்புட் பின்களில் ஒன்றிற்கு நாம் இன்புட் ஆக கொடுக்கலாம் எனவே நீங்கள் முதலில் சூழலில் அனலாக் அவுட்புட் வோல்டேஜின் ரேஞ்ச்சை கண்டுபிடிக்க வேண்டும் ஒளியின் தீவிரம் ஒரு த்ரெஷ்ஹோல்டுக்கு கீழே சென்று இருக்கிறதா என்று சோதிக்க எல் ஆர் பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் ஒரு பரிசோதனை செய்து இருண்ட நிலையில் மற்றும் ஒளி நிலையில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் மதிப்புகள் என்ன என்பதைக் கண்டறிய வேண்டும் எனவே இந்த RLDR மதிப்பு மாறுகிறது அதன்படி நீங்கள் R1 இன் மதிப்பை தேர்வு செய்ய வேண்டும் இதனால் வோல்டேஜ் அவுட்புட்டில் குறிப்பிடத்தகுந்த மாற்றம் இருக்கும் மைக்ரோகண்ட்ரோலரில் இந்த அனலாக் சிக்னல் இன்புட்டை நீங்கள் படித்து அதை என்ன செய்வது என்று முடிவெடுக்கலாம் இப்போது இந்த விரிவுரையில் நாம் பேச வேண்டிய கடைசி வகையான சென்சார் ஒரு மைக்ரோஃபோன் ஆகும் மைக்ரோஃபோன் ஒரு வகையான சவுண்ட் சென்சார் சில ஒலி உருவாக்கப்படுகிறது அது மைக்ரோஃபோனால் பிடிக்கப்பட்டு அது எலக்ட்ரானிக் வடிவத்திற்கு மாற்றப்படுகிறது எனவே அடிப்படையில் மைக்ரோஃபோன் என்றால் என்ன செயல்பாட்டைப் பொறுத்தவரை மைக்ரோஃபோன் ஒரு ஸ்பீக்கருடன் மிகவும் ஒத்திருக்கிறது ஆனால் அது அப்படியே எதிர் பயன்முறையில் செயல்படுகிறது ஒரு ஸ்பீக்கர் எலக்ட்ரிக்கல் சிக்னலை ஒலியாக மாற்றுகிறது மைக்ரோஃபோன் ஒலியை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றுகிறது வடிவமைப்பு மிகவும் ஒத்திருக்கிறது இங்கே ஒரு டயப்ரம் உள்ளது ஆனால் மைக்ரோஃபோன்கள் ஸ்பீக்கரை விட மிகச் சிறியவை பொதுவாக ஸ்பீக்கர்கள் அளவு பெரியவை இதற்கு மாறாக மைக்ரோஃபோன்கள் அளவு மிகச் சிறியவை உள்ளே மிகச் சிறிய டயப்ரம் உள்ளது நீங்கள் அதில் பேசும்போது டயப்ரம் அதிர்வுறும் அந்த பெர்மனன்ட் மேக்நெட்டை சுற்றி டயப்ரத்தைச் சுற்றி ஒரு காயில் உள்ளது இப்போது நீங்கள் காயில் வழியாக ஒரு கரண்ட்டை கடக்கவில்லை மாறாக ஒலியின் பிரதிபலிப்பாக டயப்ரம் அதிர்வுற அனுமதிக்கிறது இப்போது காயில் ஒரு மேக்னெட்டிக் மீடியத்திற்குள் அதிர்வுறும் போது காயிலில் ஒரு வோல்டேஜ் தூண்டப்படும் மேலும் அந்த வோல்டேஜை நீங்கள் அளவிட முடியும் இது உண்மையில் இவ்வாறு செயல்படுகிறது டயப்ரம் முன்னும் பின்னுமாக நகரும்போது ஒரு டயப்ரத்துடன் இணைக்கப்பட்டுள்ள காயில் முன்னும் பின்னுமாக நகரும் ஒரு ஸ்பீக்கரை போலவே ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் இருக்கும் அதில் காயில் அமைந்திருக்கும் மேக்னெட்டிக் பீல்டு இருக்கும் எனவே காயில் நகரும்போது ஒரு கரண்ட் அதன் வழியாக பாயும் இதன் காரணமாக ஒரு வோல்டேஜ் தூண்டப்படும் எனவே சவுண்ட் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றப்படுகிறது மைக்ரோஃபோன் இவ்வாறு செயல்படுகிறது இப்போது இன்டர்பேஸிங் மிகவும் கடினம் அல்ல நான் ஒரு பொதுவான இன்டர்பேஸ் காண்பிக்கிறேன் அதைச் செய்வதற்கான எளிய வழிகளும் இருக்கலாம் இங்கே நீங்கள் ஒரு மைக்ரோஃபோனின் சிம்பாலிக் டயக்ராம் காட்டப்பட்டுள்ளது இங்கே ஒரு டிரான்சிஸ்டர் லெவல் ஆம்ப்ளிபையர் காட்டுகிறேன் அதில் சில ரெசிஸ்டன்ஸ்கள் மற்றும் சில கெப்பாசிட்டன்ஸ் உள்ளன நீங்கள் பேசும்போதெல்லாம் ஒலி ஒரு வோல்டேஜாக மாற்றப்படுகிறது இது 0 முதல் 5 வோல்ட் ரேஞ்சில் உள்ளது இங்கே அமைந்திருக்கும் மைக்ரோஃபோனையும் மற்ற சர்க்யூட்களையும் நீங்கள் காணலாம் இது உங்கள் டிரான்சிஸ்டர் மற்றும் இந்த ஆர்டுயினோ யுனோ உடன் நீங்கள் இணைப்பை ஏற்படுத்தியுள்ளீர்கள் சில சோதனைகளுக்கு இந்த வகை மைக்ரோஃபோனை வாங்க விரும்பும் போது இந்த சர்க்யூட்கள் ஏற்கனவே கட்டப்பட்ட சில தயாரிப்புகள் உள்ளன என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே நீங்கள் அதை வாங்கினால் இந்த சர்க்யூட்டை நீங்கள் உருவாக்க வேண்டிய அவசியமில்லை நேரடியாக இந்த யூனிட் உங்களுக்கு ஒலியின் புரோபோற்ஷனல் ஆக இருக்கும் ஒரு வோல்டேஜை வழங்கும் இதன் மூலம் இந்த பாடத்தின் முடிவுக்கு வருகிறோம் அடுத்த பாடத்தில் இன்டர்பேஸிங் எக்ஸ்பிரிமெண்ட்களை நிரூபிக்க நாங்கள் பயன்படுத்தும் இந்த சாதனங்களில் சிலவற்றைத் தொடர்ந்து காண்போம்